கடத்திகளுக்கான பரஸ்பர பரிமாற்ற தேற்றம் II ஒரு எடுத்துக்காட்டு முந்தைய விரிவுரையிலிருந்து பரிமாற்ற பரஸ்பர தேற்றம் பற்றி நாம் பேசி வருகிறோம் மற்றும் பரிமாற்ற தேற்றத்தைப் பயன்படுத்தி ஒரு உதாரணத்தை தீர்த்தோம் நான் பரிமாற்ற தேற்றத்தை சமாளிக்கும் சூழ்நிலை அங்கே எனக்கு ஒரு வழக்கின் பதில் தெரியும் மற்றும் நான் மற்ற மின்னூட்ட விநியோகத்தின் பதிலை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் கொடுக்கப்பட்ட கடத்திகளின் அதே வடிவியல் மின்னூட்ட ப் பகிர்வு ரோ 1 இவை மின்னழுத்தம் V 1 d V பிளஸ் மேற்பரப்பு சொல் V 1 மேற்பரப்புக்கு உருவாக வழிவகுக்கிறது சிக்மா 1 d s என்பது இண்டெகரேஷன் V 2 ரோ 1 r d V பிளஸ் V 2 மேற்பரப்பு சிக்மா 1 d s க்கு சமம் ஆகும் என்று தேற்றம் கூறுகிறது

எனவே இது மின்னூட்ட விநியோகம் அல்லது ஒரு சூழ்நிலையிலிருந்து மற்ற சூழ்நிலைக்கு மின்னழுத்தம் ஆகியவற்றை தொடர்பு படுத்துகிறது முந்தைய விரிவுரையில் நாம் தீர்த்த உதாரணம் ஒரு கடத்தும் கோளம் எடுக்கப்பட்டது மற்றும் அதிலிருந்து d தொலைவில் மின்னூட்டம் Q மையத்திலிருந்து வைக்கப்பட்டது இந்த விரிவுரையில் நாம் பேசிய மற்றொரு உதாரணத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் அதன் ஒரு பகுதியைப் பற்றி முன்பு பேசியுள்ளோம் நான் ஒரு கடத்தும் மேற்பரப்பை எடுத்தால் எல்லையற்ற பெரிய கடத்தும் மேற்பரப்பு மற்றும் அது தரையுடன் இணைக்கப்பட்டிருந்தால் அதற்கு முன்னால் ஒரு மின்னூட்டம் Q வை வைத்தால் நாம் பட முறையை பயன்படுத்தி இதை ஆரம்பத்திலேயே தீர்த்தோம் மற்றும் மேற்பரப்பில் தூண்டப்பட்ட மின்னூட்டம் சரியாக மைனஸ் Q ஆகிறது மற்றும் பின்பக்கத்தில் ஒரு மின்னூட்டம் மைனஸ் Q வை வைத்து பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று கண்டுபிடிக்கப்பட்டது எனவே கடத்தியின் மின்னழுத்தம் 0 ஆக மாறுகிறது இப்போது நாம் கேள்வியைக் கேட்கிறோம் பிரச்சினையை விளக்குகிறோம் நான் மற்றொரு கடத்தும் மேற்பரப்பை வைத்தால் அதன் முன் எல்லையற்ற பெரியதாக மேற்பரப்பை வைத்தால் அது மைனஸ் Q வையும் தூண்டுகிறதா மற்றும் இது தரையிறக்கப்பட்டது அல்லது வேறு ஏதாவது என்றும் சொல்கிறோம் பிரச்சனை கொஞ்சம் கடினம் ஏனென்றால் நான் மீண்டும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கினால் இப்போது என்ன நடக்கிறது இதைப் பார்ப்போம் என்னிடம் இந்த கடத்தி உள்ளது எனக்கு இங்கே ஒரு மின்னூட்டம் உள்ளது Q நான் மீண்டும் இந்த கடத்தும் தட்டை இங்கே வைத்திருக்கிறேன் இந்த மின்னூட்டம் பின்புறத்தில் மைனஸ் Q வை உருவாக்கும் மற்றும் இங்கே மைனஸ் Q வை உருவாக்கும் இந்த மைனஸ் Q மீண்டும் படத்தை உருவாக்கும் பிளஸ் Q பிளஸ் Q மற்றும் பல எனவே இது ஒரு முடிவடையாத அல்லது நிறுத்தப்படாத தொடர் ஆகிறது நான் சாத்தியமாக அதை தொகுக்க இயலவில்லை அல்லது இரண்டு பரப்புகளில் தூண்டப்பட்ட மின்னூட்டத்தை பெற படங்களின் முறையை பயன்படுத்த முடியாது மற்றும் இதற்கு இங்கே இந்த பரிமாற்ற தேற்றம் முறை மிகவும் எளிதானதாக வரும் எனவே நாம் இரண்டு சூழ்நிலைகளை உருவாக்குகிறோம் ஒன்று உண்மையான சூழ்நிலை ஒன்று நான் பதில் பெற விரும்புகிறேன் மற்றொன்று அங்கே எனக்கு பதில் தெரியும் எனவே இந்த கடத்தும் மேற்பரப்பில் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் இது தரையிறக்கப்பட்ட இரண்டாம் மேற்பரப்பு இரண்டு தட்டுகளுக்கு இடையிலான தூரத்தை d என எடுத்துக் கொள்வோம் மற்றும் நாம் தூரத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு தட்டில் இருந்து மற்றொரு தட்டிற்கு நகரும் மின்னூட்டங்களை இடது தட்டை x 0 என்றும் இது மின்னூட்டம் Q என நாம் சொல்லலாம் மற்றும் இரண்டு தட்டுகளில் தூண்டப்பட்ட மின்னூட்டங்கள் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த சூழ்நிலையில் பதில் இப்படி இருக்கும் என்று எனக்குத் தெரிந்த இரண்டாவது சூழ்நிலையை எடுத்துக் கொள்வோம் நான் ஒரு தட்டை எடுத்துக்கொள்கிறேன் அது தரையிறக்கப்பட வேண்டும் மற்றும் மற்ற மின்னழுத்தம் V ஐ இதற்கு கொடுக்க வேண்டும் நான் மற்ற தட்டில் மின்னழுத்தம் V ஐ கொடுக்கிறேன் என்றால் 0 க்கு கீழே செல்லும் மற்றும் புலத்தில் இந்த வழக்கு எனக்கு சீரானதாக தெரியும் எனவே மேற்பரப்பில் இருந்து x தூரத்தில் x இல் உள்ள மின்னழுத்தம் d மைனஸ் x முறை V வகுத்தல் d y நீங்கள் 1 x என்பது 0 என பார்க்க முடியும் இது V க்கு செல்கிறது x d க்கு சமமாக இருக்கும் போது இது 0 க்கு செல்கிறது மற்றும் இடையில் அது நேரியலாக வேறுபடுகிறது இது என் அறியப்பட்ட சூழ்நிலை V 2 x ஆக இருக்கும் ரோ 2 பற்றி என்ன ரோ 2 என்பது 0 ஆகும் சிக்மா 2 பற்றி என்ன சில சிக்மா 2 உள்ளது அதாவது இங்கே சில நேர்மறை சிக்மா 2 எதிர்மறை சிக்மா 2 இங்கே உள்ளது இத்தகைய இந்த சூழ்நிலையில் சிக்மா 2 வானது எப்சிலோன் 0 முறை புலத்திற்கு சமமாக உள்ளது இது எப்சிலோன் 0 V வகுத்தல் d ஆக இருக்க போகிறது உங்கள் 12 ஆம் வகுப்பில் நீங்கள் தீர்த்த மின்தேக்கி கணக்குகளிலிருந்து இவை அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள் நிலைமை ஒன்றில் நான் சிக்மா 1 ஐ தெரிந்து கொள்ள வேண்டும் இது வேறு சிக்மாவாக இருக்கப்போகிறது இந்த மற்ற தட்டில் சிக்மா 1 இருக்க போகிறது நாம் அதை சிக்மா 1 பிரைம் என்று அழைக்கலாம் ஏனென்றால் இரண்டு மேற்பரப்பு மின்னூட்டங்கள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை V 1 x என்பது ஏதோ ஒன்று ஆனால் மேற்பரப்பில் V 1 x என்பது 0 என்று எனக்கு நிச்சயமாகத் தெரியும் ஏனென்றால் மின்னழுத்தம் அல்லது தட்டுகள் தரையிறக்கப்பட்டு உள்ளன ரோ 1 ஆனது Q டெல்டாவுக்கு சமம் நீங்கள் விரும்பினால் x மைனஸ் x 0 டெல்டா y மைனஸ் y 0 டெல்டா z மைனஸ் z 0 இந்த நிலை அது நாம் இதையும் எடுத்துக்கொள்வோம் எனவே இதை நான் Q என எழுதலாம் இங்கே இந்த தோற்றத்தை எடுத்துக்கொள்வோம் இதனால் விஷயங்கள் எளிமையாகிவிடும் எனவே y 0 z 0 என்பது 0 நான் இதை ஒரு டெல்டா r மைனஸ் x 0 x சிக்மா 1 அல்லது சிக்மா 1 பிரைம் என எழுத முடியும் கணக்கின் அறிக்கை தெளிவாக இருக்கிறதா எனவே நம்மிடம் சூழ்நிலை ஒன்று உள்ளது இது உண்மையான சூழ்நிலை சூழ்நிலை இரண்டு மற்றும் இது நாம் உருவாக்கிய சூழ்நிலை மற்றும் சூழ்நிலை இரண்டில் பதில் நமக்குத் தெரியும் அதை பயன்படுத்தி சூழ்நிலை ஒன்றின் பதிலை நாம் கண்டுபிடிக்கலாம் எனவே இதைச் செய்ய நான் மீண்டும் மேற்பரப்பு d s இல் உள்ள V 1 ரோ 2 d V பிளஸ் V 1 சிக்மா 2 என்பது மேற்பரப்பு சிக்மா 1 d s இல் உள்ள V 2 ரோ 1 d V பிளஸ் V 2 க்கு சமமாக இருக்கும் V 1 எனக்கு தெரியாது ஆனால் ரோ 2 நிச்சயமாக 0 ஆகும் எனவே இந்த சொல் குறைகிறது மேற்பரப்பில் V 1 பூஜ்ஜியம் ஆகும் இந்த சொல் 0 எனவே இந்த முழு termம் குறைகிறது இடது பக்கத்தில் நான் 0 ஐ பெறுகிறேன் இது V 2 ஆக இருந்திருக்க வேண்டும் இது V 2 க்கு சமம் V 2 என்பது V d கழித்தல் x வகுத்தல் d ரோ 1 என்பது r மைனஸ் x 0 x d V பிளஸ் V 2 சர்ஃபேஸ் உடைய Q டெல்டா இடது மேற்பரப்பில் V 2 சிக்மா 1 V மாறிலி சிக்மா 1 d s இடது மேற்பரப்பில் தூண்டப்பட்ட மின்னூட்டத்தை எனக்கு கொடுக்கிறது வலது மேற்பரப்பு V 0 ல் அதனால் எனக்கு 0 ஐ கொடுக்கிறது எனவே நான் அனைத்து சொற்களையும் எழுதியுள்ளேன் இது V d மைனஸ் x ஓவர் d க்கு சமம் x இப்போது x 0 ஆக மாறும் ஏனெனில் இந்த டெல்டா செயல்பாடு முறை Q பிளஸ் V Q 1 மற்றும் இது காலவரையின்றி உங்களுக்கு Q 1 ஐ மைனஸ் Q d மைனஸ் x 0 ஓவர் d க்கு சமமாக அளிக்கிறது எனவே இந்த மின்தேக்கியை நான் மீண்டும் பார்த்தால் இந்த தூரம் x 0 மற்றும் இதில் மின்னூட்ட அடர்த்தி அல்லது Q 1 என்பது மற்ற தட்டிலிருந்து தொலைவு வகுத்தல் d க்கு சமமாகும் கழித்தல் குறி இதே போன்று இந்தப் பக்கத்தில் நீங்கள் காட்டலாம் வலது பக்கத்தில் நான் வலது பக்கத்தில் வெவ்வேறு வண்ணங்களுடன் காட்டுகிறேன் வலது பக்கத்தில் மின்னூட்டம் மைனஸ் அடையாளத்துடன் மீண்டும் Q வாக இருக்கும் x 0 வகுத்தல் d எனவே இது உங்களுக்கு பரிமாற்ற தேற்றத்தின் மற்றொரு பயன்பாட்டை வழங்குகிறது வெவ்வேறு சூழ்நிலைகளில் தூண்டப்பட்ட மின்னூட்டங்களை எவ்வாறு திறம்பட கண்டுபிடிக்க பயன்படுத்தமுடியும்